எஸ் ஐ இயல் வடிவமைப்பு குறித்த விவாதத்தைத் தொடர்கிறோம் பின்தளத்தில் வடிவமைப்பு மட்டத்தில் வடிவமைப்பு ஆட்டோமேஷனின் ஆரம்ப படிகளை பார்க்கிறோம் அதாவது பிளோர் பிளானிங் மற்றும் பிளேஸ்மெண்ட் ஆகியவற்றின் சிக்கல்களை பார்க்கிறோம் அதற்கு முன்னர் சுற்று பகிர்வு தேவைப்படுகிறது எனவே பகிர்வு குறித்த விரிவுரையுடன் விவாதத்தைத் தொடங்குவோம் இது பொதுவாக இந்த செயல்முறையின் முதல் படியாகும் எனவே பகிர்வு சிக்கலின் இந்த நோக்கம் மற்றும் அதில் என்ன உட்பட்டுள்ளது என்பதை முதலில் விளக்கமா பார்ப்போம் எனவே பகிர்வு பற்றி நாம் பேசும்போது எந்தவொரு கணினி வடிவமைப்பு நிகரபட்டியலையும் எடுத்துக்கொள்கிறோம் இது டிரான்சிஸ்டர்களின் மட்டத்தில் அல்லது வாயில்களின் மட்டத்தில் ஒரு நிகரபட்டியலாக இருக்கலாம் அல்லது எந்த வகையான தொகுதிகள் ஆகவும் இருக்கலாம் எனவே பகிர்வு செய்கிறோம் என்றால் அடிப்படையில் அமைப்பை சிறிய மற்றும் நிர்வகிக்கக்கூடிய துணை அமைப்புகளாக பிரிக்கிறோம் ஒவ்வொரு துணை அமைப்புகளையும் வடிவமைத்து சுயாதீனமாக அமைக்க முடியும் ஆனால் இந்த செயல்பாட்டில் திருப்தி அடைய வேண்டிய சில அளவுகோல்கள் உள்ளன எனவே பிரிப்பின் போது இந்த பகிர்வுகள் அல்லது துணை அமைப்புகளுக்கு இடையிலான இணைப்புகளின் எண்ணிக்கை அவசியம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் மற்றும் குறைக்க வேண்டும் இந்த சிதைவு தொகுதிகள் ஒவ்வொன்றையும் கையாளக்கூடிய மற்றும் சுயாதீனமாக வடிவமைக்கக்கூடிய ஒரு கட்டத்தை அடையும் வரை தொகுதிகளை சிறியதாகவும் ஆக்குகிறோம் எனவே எல்லா பகுதிகளும் நிர்வகிக்கக்கூடிய அளவிலான ஒரு கட்டத்தை அடையும் வரை ஒரு பெரிய அமைப்பிலிருந்து தொடங்கி சிறிய மற்றும் சிறிய சிறிய துண்டுகளாகப் பகிர்வதைத் தொடர்கிறோம் எனவே பகிர்வின் வெளியீடாக தனித்தனி தொகுதி நிகர பட்டியலாக அத்தகைய தொகுதிகள் உள்ளன என்று சொல்லலாம் நிச்சயமாக அவை எவ்வாறு ஒன்றோடொன்று இணைக்கப்படுகின்றன இதை நாம் இடைமுகத் தகவல் என்று அழைக்கிறோம் முன்பு நாம் பார்த்த அதே உதாரணத்தைப் பார்ப்போம் நாம் இங்கே இந்த வாயில் நிலை நிகரபட்டியலாக பகிர்வு செய்வதில் உள்ள சிக்கலை விளக்குகிறோம் எனவே எங்களிடம் 48 வாயில்கள் அடங்கிய ஒரு சுற்று உள்ளது எனவே இந்த எடுத்துக்காட்டில் அதை 3 கிளஸ்டர்களாக அல்லது பகிர்வுகளாக எவ்வாறு பிரிப்பது என்பதை விளக்குகிறோம் வெளிப்படையான குறிக்கோள் என்னவென்றால் பகிர்வுகள் தோராயமாக ஒரே அளவைக் கொண்டிருக்க வேண்டும் எனவே இந்த விஷயத்தில் பகிர்வுகளின் அளவுகள் 15 16 மற்றும் 17 ஆகும் நீங்கள் பார்க்கக்கூடிய இணைப்பு லைனில் எண்ணிக்கை முதல் மற்றும் இரண்டாவது பகிர்வுகளுக்கு இடையில் இணைப்பின் எண்ணிக்கை 4 ஆகவும் இரண்டாவது மற்றும் மூன்றாவது இடங்களுக்கு இடையில் 4 ஆகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே பகிர்வுகளில் உள்ள இணைப்புகளின் எண்ணிக்கையைக் குறைப்பதன் நோக்கமும் மிகவும் திருப்தி அளிக்கிறது எனவே இந்த எடுத்துக்காட்டு ஒரு பகிர்வு அல்லது பகிர்வு செயல்முறை ஒரு நிகர பட்டியலை ஒரு சிறிய நிகரபட்டியலாக எவ்வாறு பிரிக்க வேண்டும் என்பதைக் காட்டுகிறது எனவே 2 அளவுகோல்கள் உள்ளன முதலாவது பகிர்வுகள் ஏறக்குறைய ஒரே அளவாக இருக்க வேண்டும் மற்றும் இரண்டாவது பகிர்வுகளுக்கு இடையிலான இணைப்புகளின் எண்ணிக்கை தோராயமாக சமமாக இருக்க வேண்டும் எனவே பகிர்வைப் பற்றி நாம் பேசும்போது இந்த செயல்முறையை வெவ்வேறு நிலைகளில் மேற்கொள்ளலாம் நீங்கள் ஒரு அமைப்பை வடிவமைக்கும்போது அதை கணினி மட்டத்தில் செயல்படுத்த முடியும் முழு கணினி வடிவமைப்பையும் நாம் துணை அமைப்புகளாகப் பிரிக்க முடியும் ஆனால் ஒவ்வொரு துணை அமைப்புகளும் அச்சிடப்பட்ட சர்க்யூட் போர்டில் மாற்றப்படலாம் நம்மிடம் ஒரு PCB அல்லது போர்டு கிடைத்தவுடன் போர்டின் மட்டத்தில் பகிர்வு செய்யலாம் எனவே பலகையின் உள்ளே ஏராளமான சிப்புகள் இருப்பதை நாம் காணலாம் நீங்கள் ஒரு சிப் வடிவமைக்கும்போது அதற்குள் பல தொகுதிகள் இணைப்புடன் இருக்கலாம் எனவே அமைப்பு மட்டத்தில் குழு மட்டத்தில் அல்லது சிப் மட்டத்தில் கூட பகிர்வை செய்ய முடியும் என்று கூறலாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் உங்களிடம் ஒரு பெரிய அமைப்பு இருக்கும்போது வழக்கமாக மொத்த சுற்று பல அச்சிடப்பட்ட சர்க்யூட் போர்டுகளில் பிரிக்கப்படுகிறது இதன் மூலம் நாம் கணினியைப் பெறுகிறோம் தாமதங்கள் மிக முக்கியம் ஏனென்றால் ஒரு சிப்புக்குள் 2 புள்ளிகளை இணைக்கிறோம் என்றால் தாமதம் X என்று வைத்துக்கொள்வோம் ஆனால் நீங்கள் 2 சிப்புகளுக்கு இடையில் கடந்து செல்லும்போது தாமதம் தோராயமாக 10 மடங்கு இருக்கலாம் ஆனால் நாங்கள் பலகைகளைத் தாண்டிச் செல்லும்போது இது 20 மடங்கு அல்லது அதற்கு மேற்பட்டதாக இருக்கலாம் ஆகவே நீங்கள் இன்ட்ரா சிப் ரூட்டிங்கில் இருந்து இன்ட்ரா போர்டுகள் மற்றும் போர்டுக்கு செல்லும்போது தாமதம் அதிக அளவு வரிசையில் இருக்கக்கூடும் என்பதை நீங்கள் காணலாம் ஆகவே நம்மிடம் உள்ள கிரிட்டிக்கல் நெட்டை குறைந்த தாமதப் பகுதிகளுக்குள் முடிந்தவரை வைக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துவது முக்கியம் அது முடியாவிட்டால் மட்டுமே நீங்கள் சிப்புகள் குறுக்கே செல்ல வேண்டும் எனவே இங்கே ஒரு எளிய எடுத்துக்காட்டு இடதுபுறத்தில் ஒரு பலகையைக் காண்கிறோம் இது ஒரு அமைப்பு 2 பலகைகளைக் கொண்ட அமைப்பு என்று சொல்லலாம் இந்த பலகைகள் ஒவ்வொன்றும் சில சிப்புகளை கொண்டுள்ளது எனவே நான் சில இணைப்புகளைக் காண்பிக்கிறேன் எனவே ஒரு இணைப்பில் இந்த சிப்புக்குள் உள்ள தொகுதி A க்கும் இந்த சிப்புக்குள் உள்ள தொகுதி B க்கும் இடையில் 10X தாமதத்தை ஏற்படுத்தும் இதேபோல் இந்த B க்கும் C க்கும் இடையிலான இணைப்பு அடுத்த போர்டில் 20X ஆக இருக்கலாம் எனவே A முதல் C வரை மொத்த தாமதம் 10 பிளஸ் 20 ஆக இருக்கலாம் ஆனால் மாற்று மேப்பிங்கில் A மற்றும் B ஐ ஒரே பகிர்வுக்குள் வைத்தால் வைத்துக்கொள்வோம் பின்னர் A மற்றும் B க்கு இடையிலான தொடர்பு தாமதம் X மட்டுமே அதே போர்டில் C ஐ வைக்க முடிந்தால் B மற்றும் C க்கும் இடையேயான தாமதம் 10 ஆகவும் இருக்கலாம் எனவே இங்கே 30X க்கு பதிலாக A மற்றும் C க்கு இடையிலான தாமதம் 11X ஆகிறது ஆகவே கிரிட்டிக்கல் வலைகள் அல்லது அதிக தாமத பாகங்கள் எவ்வாறு ஒரு சிப்புக்குள் அல்லது ஒரு போர்டுக்குள் வைக்கப்படலாம் என்பதைக் தெரிந்துகொள்ளலாம் இதனால் தாமதத்தை முடிந்தவரை குறைக்க முடியும் இப்போது ஒரு விஷயத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் பொதுவாக நாம் கிரிட்டிக்கல் பாத்தை பற்றி பேசுகிறோம் பாதைகள் சமிக்ஞை பரப்புவதற்கு அதிகபட்ச நேரம் எடுத்துக்கொள்ளும் மற்றும் கிரிட்டிக்கல் பாத் பொதுவாக சுற்று செயல்பாட்டின் அதிகபட்ச அதிர்வெண்ணை தீர்மானிக்கின்றன ஒரு கிரிட்டிக்கல் பாத்தை சுற்றுவட்டத்தின் அதிவேக பிரிவுகளாக வைப்பதன் மூலம் உடைக்க அல்லது சுத்தப்படுத்த முயற்சிக்கிறோம் எனவே அந்த வகையில் கிரிட்டிக்கல் பாத் சிறிய அளவுகளாக மாறக்கூடும் ஆனால் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் சிப்புக்கு முன்பு இருந்த வேறு சில பாதைகள் சிப்புக்கு குறுக்கே செல்லக்கூடும் மேலும் அவற்றின் தாமதம் செயல்பாட்டில் அதிகரிக்கக்கூடும் முன்னர் கிரிட்டிக்கல் இல்லாத சில பாதைகள் பின்னர் கிரிட்டிக்கல் ஆக மாறக்கூடும் எனவே பகிர்வு சிக்கலை வகுக்க விரும்பினால் ஒரு நிகரபட்டியல் வழங்கப்படும் பூர்த்தி செய்ய வேண்டிய தேவைகளைக் கொண்டு இந்த நிகர பட்டியலை சிறிய நிகர பட்டியல்களின் தொகுப்பாகப் பிரிக்கலாம் பகிர்வுகளுக்கிடையேயான இணைப்புகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட வேண்டும் பகிர்வு காரணமாக கிரிட்டிக்கல் பாத் தாமதங்களை குறைக்க வேண்டும் மற்றும் கடிகார அதிர்வெண்ணை நிர்ணயிக்கும் முக்கியமான சமிக்ஞை வலைகள் நெருக்கடியானவை ஒவ்வொரு சிப்பும் அல்லது பலகையும் வழக்கமாக நீங்கள் வைத்திருக்கக்கூடிய ஒன்றோடொன்று இணைக்கும் எண்ணிக்கையின் வரம்பைக் கொண்டுள்ளது எனவே நிறுத்தங்களின் எண்ணிக்கை அந்த அதிகபட்ச மதிப்பு வரம்பிற்குள் இருக்க வேண்டும் நிச்சயமாக ஒவ்வொரு பகிர்வுக்கும் ஒரு சிப் அல்லது பலகையைப் பொருத்த வேண்டும் எனவே இது அளவு அல்லது பரப்பளவு அடிப்படையில் அதிகபட்சமாக மேல் வரம்பைக் கொண்டிருக்கலாம் நீங்கள் அனுமதிக்கப்பட்ட பகிர்வுகளின் மொத்த எண்ணிக்கையும் குறிப்பிடப்படலாம் இந்த எண்ணிக்கையிலான சிப்களை அல்லது பலகைகளை நீங்கள் வைத்திருக்கலாம் அதில் நீங்கள் ஒரு முழு வடிவமைப்பையும் பகிர்வு செய்யலாம் எனவே இவையே கட்டுப்பாடுகள் ஆகும் எனவே பகிர்வு நுட்பங்களைப் பற்றிப் பேசும்போது நுட்பங்களை ஆக்கபூர்வமான அல்லது செயல்பாட்டு மேம்பாடு என்று வகைப்படுத்தலாம் கன்ஸ்டிரக்டிவ் பிளேஸ்மெண்ட் என்பது வெற்று பகிர்வுடன் நாம் தொடங்கும் ஒன்றிலிருந்தும் தொடங்குவதாகும் மேலும் பகிர்வுகளை வளர அனுமதிக்கும் வகையில் மெதுவாக தொகுதிகளை சேர்த்து பெரிய பகிர்வுகளை உருவாக்கலாம் ஆனால் மறுபுறம் செயல்பாட்டு மேம்பாடு என்று அழைக்கப்படுகின்ற இரண்டாம் வழிமுறைகள் உள்ளது ஆரம்ப பகிர்வை தொடங்குவதற்கு ஏற்கனவே பல பகிர்வுகள் உள்ளன மேலும் இந்த வழிமுறைகளின் ஒரு பகுதியாக கொடுக்கப்பட்ட தொகுதிகள் மற்றும் பகிர்வுகளின் தரத்தை மேம்படுத்தபகுதிகள் மற்றும் பகிர்வுகளில் தொடர் மாற்றங்களை செய்ய முயற்சிக்கிறோம் எனவே இந்த முறைகளில் சிலவற்றை ஒவ்வொன்றாகப் பார்ப்போம் சீரற்ற தேர்வு மிகவும் எளிது நம்மிடம் ஒரு நோடுகளின் தொகுப்பு உள்ளது எனவே நீங்கள் ஒரு நேரத்தில் தோராயமாக நோடுகளைத் தேர்ந்தெடுத்து சரியான அளவை அடையும் வரை அவற்றை நிலையான அளவிலான கிளஸ்டர்களாக வைப்பீர்கள் இதன் பொருள் என்ன ஒரு கிளஸ்டருக்குள் 10 தொகுதிகள் வரை இருக்க வேண்டும் என்ற தேவை இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் ஒரு தொகுதிகளின் தொகுப்பு உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் இதுபோன்ற பல தொகுதிகள் உள்ளன எனவே இந்த தொகுப்பிலிருந்து நான் என்ன செய்கிறேன் என்று தோராயமாக ஒன்றைத் தேர்வு செய்கிறேன் வைக்கிறேன் நான் தோராயமாக இன்னொன்றைத் தேர்வு செய்கிறேன் வைக்கிறேன் நான் தோராயமாக வேறொரு இடத்தைத் தேர்வு செய்கிறேன் இந்த வழியில் 10 என்ற வரம்பை அடையும் வரை தொடர்கிறேன் எனவே 10 ஐ அடைந்தவுடன் எனது பகிர்வு P1 முடிந்தது என்று சொல்லலாம் இப்போது நான் எனது அடுத்த பகிர்வு P2 க்கு செல்கிறேன் எனவே இதேபோன்ற வழியில் நான் மீண்டும் தொகுதிகளைத் தோராயமாகத் தேர்வு செய்கிறேன் எனது வரம்பு 10 ஐ மீண்டும் அடையும் வரை எனவே P2 முடிந்தது பின்னர் நான் P3 P4 மற்றும் பலவற்றிற்கு செல்கிறேன் எனவே நீங்கள் காணக்கூடிய இந்த முறை மிகவும் எளிமையானது மற்றும் மிகவும் வெளிப்படையானது மிகவும் இயல்பாகவே அதைச் செய்யலாம் நீங்கள் அதை முற்றிலும் தோராயமாக செய்யலாம் தொகுதிகளின் பண்புகள் அவை இணைக்கப்பட்டுள்ள விதம் மற்றும் பலவற்றை நாங்கள் பார்க்கவில்லை எனவே பொதுவாக இந்த செயல்பாட்டில் உருவாக்கப்படும் பகிர்வுகளின் தரம் அவ்வளவு சிறப்பாக இருக்காது ஆகவே அந்த வகையில் சிறந்த மற்றொரு முறையைப் பார்க்கிறோம் அதை கிளஸ்டர் வளர்ச்சி என்று அழைக்கிறோம் இப்போது நாம் என்ன செய்கிறோம் என்பது கிளஸ்டர் வளர்ச்சியின் முறையில் நாம் ஒரு நோடுடன் தொடங்கி பகிர்வுகளை உருவாக்க மற்ற நோடுகளைச் சேர்க்கிறோம் ஆனால் தோராயமாக இணைப்பின் அடிப்படையில் அல்ல நீங்கள் வகுக்க விரும்பும் கிளஸ்டர்களின் எண்ணிக்கையும் உள்ளீட்டு அளவுருவாக இருக்கலாம் எனவே இங்கே காட்டப்பட்டுள்ள இந்த வழிமுறையின் வெளிப்புறத்தைப் பார்ப்போம் இங்கே நாம் நோடுகளின் தொகுப்பைக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லலாம் அதை V என்று அழைப்போம் மேலும் ஒவ்வொரு கிளஸ்டரின் அளவையும் m குறிக்கிறது எனவே பகிர்வுகளின் எண்ணிக்கை m ஆல் வகுக்கும் அளவு V இருக்கும் எனவே 1 முதல் n க்கு சமமாக ஒவ்வொரு பகிர்வுக்கும் என்ன செய்யலாம் ஆகவே வெர்டெக்ஸ் தொகுப்பு V இலிருந்து வெர்டெக்ஸாக ஒரு மாறி ஐ துவக்குகிறோம் இது அதிகபட்ச டிகிரி கொண்டது டிகிரி என்றால் இது அதிகபட்சம் மற்ற தொகுதிகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது இது மற்ற தொகுதிகளுடன் அதிகபட்சமாக இணைக்கப்பட்டுள்ளது அந்த வெர்டெக்ஸைத் தேர்ந்தெடுத்து அந்த பகிர்வுக்கு ஆரம்ப விதையாக இருக்கட்டும் அதை Vi என்று அழைக்கிறேன் Vi என்றால் ith பகிர்வைக் குறிக்கிறது எனவே இதைத் தேர்ந்தெடுத்தவுடன் இந்த விதையை V இலிருந்து அகற்றி வெளியே எடுத்துக்கொள்கிறேன் ஒவ்வொரு கிளஸ்டரின் அளவும் m என்பதால் இந்த m மைனஸ் 1 ஐ சேர்க்க வேண்டும் j m ஐ விட குறைவு இந்த m மைனஸ் 1 மீதமுள்ள வெர்டிசை Vi க்கு சேர்க்க வேண்டும் எனவே ஒவ்வொரு அடியிலும் சரிபார்த்து ஒரு வெர்டெக்ஸ் D ஐ கண்டுபிடித்து Vi இல் ஏற்கனவே இருக்கும் வெர்டிஸ்களுடன் அதிகபட்சமாக இணைக்கப்பட்டுள்ளது அதனால் Vi உடன் t இன் சேர்க்கை எடுத்துக்கொள்கிறோம் மேலும் V இலிருந்து இந்த t ஐ மீண்டும் எடுத்துக்கொள்கிறோம் இந்த செயல்முறையை நீங்கள் முடித்தவுடன் V காலியாக இருக்கும் மேலும் விரும்பிய கிளஸ்டரைப் பெறுகிறோம் எனவேஇணைப்பைப் பொறுத்து கிளஸ்டரைப் உருவாக்க முயற்சிக்கும் மிக எளிய முறையாகும் மேலும் கிளஸ்டரைப் ஒவ்வொன்றாக மீண்டும் வளர்ச்சியடைய வைக்கிறோம் இப்போது நாம் அதிக இளக்கமான தன்மையை கொண்டிருக்கிறோம் இன்னும் சில நடைமுறைகளுக்குச் செல்வோம் இங்கே இந்த வகை முறைகள் ஹையர்ஆர்கிகள் கிளஸ்டரிங் என்று அழைக்கப்படுகின்றன நீங்கள் இணைப்பைப் பொறுத்து தொகுதிகள் அல்லது பொருள்களின் தொகுப்பைக் கருத்தில் கொண்டு அவற்றைக் குழுவாகக் கொள்ளுங்கள் 2 தொகுதிகளுக்கு இடையில் 10 இணைப்புகள் உள்ளன என்றால் அந்த 2 தொகுதிகள் ஒன்றாக நெருக்கமாக இருக்க வேண்டும் எனவே இது நெருக்கத்தின் அளவீடு ஆகும் அதிக அளவில் இணைக்கப்பட்டுள்ள தொகுதிகள் ஒன்றாக நெருக்கமாக வைக்கப்பட வேண்டும் இது அடிப்படை யோசனை கிளஸ்டரை ஒரு படிநிலை வழியில் கொண்டு செல்கிறோம் இணைப்பின் அடிப்படையில் 2 நெருங்கிய பொருள்கள் முதலில் கிளஸ்டர் ஆக உள்ளன இதைச் செய்தவுடன் இந்த கோள வடிவுடையபொருள்கள் ஒன்றிணைக்கப்பட்டு பின்னர் ஒரு பொருளாகக் கருதப்படுகின்றன மீதமுள்ள நிகரபட்டியல் மிக நெருக்கமான 2 வெர்டிஸ்களைத் தேர்ந்தெடுக்க இந்த செயல்முறையை ஒவ்வொன்றாக மீண்டும் செய்யலாம் அவற்றை நீங்கள் ஒன்றிணைக்கலாம் மேலும் எந்த வரிசையில் வெர்டிஸ்களை ஒன்றிணைத்தோம் என்ற தகவலை வைத்திருக்கலாம் ஏனென்றால் நீங்கள் இதை பின்னர் பயன்படுத்தி உண்மையான பகிர்வை மேற்கொள்ளலாம் எனவே இந்த செயல்முறையை மீண்டும் செய்து பின்னர் ஒரு கிளஸ்டர் உருவாக்கப்பட்டு ஒரு ஹையர்ஆர்கிகள் கிளஸ்டர் ட்ரீ என்று ஒன்று உருவாக்கலாம் இது ஒரு கிளஸ்டர் ட்ரீ இது ஒற்றை கிளஸ்டரை உருவாக்க ஒன்றிணைக்கப்பட்ட பொருள் சேர்ப்புகளின் வரிசையை குறிக்கிறது எனவே ஒரு விளக்க உதாரணத்தைக் காட்டுகிறேன் நீங்கள் இதைச் செய்தவுடன் மரத்தை வெட்டி 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கிளஸ்டர் உருவாக்கலாம் அது எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதைப் பார்ப்போம் இது போன்ற ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் இந்த 5 வெர்டிஸ்கள் சில சிறிய நிகரபட்டியல்கள் அல்லது சில அடிப்படை கூறுகள் அவை வாயில்களைக் குறிக்கும் அவை சிறிய வாயில்களாக இருக்கலாம் இந்த எண்கள் இணைப்புகளின் எண்ணிக்கையையோ அல்லது அவற்றின் நெருக்கத்தையோ குறிக்கின்றன இந்த 9 V2 மற்றும் V4 இடையே 9 இணைப்புகள் இருப்பதைக் குறிக்கிறது இந்த 1 V2 மற்றும் V3க்கும் இடையே ஒரு தொடர்பு இருப்பதைக் குறிக்கிறது இப்போது இதைச் செய்தவுடன் எந்த இணை வெர்டிஸ்கள் மிக நெருக்கமானவை என்பதை காண்கிறீர்கள் V2 மற்றும் V4 ஆகியவை நெருங்கியவை ஆகவே இந்த 2 ஐ முதலில் ஒன்றிணைக்கலாம் எனவே முதல் படியாக இந்த இணையை ஒன்றிணைத்து V24 எனப்படும் கலப்பு வெர்டெக்ஸை உருவாக்குகிறது இந்த செயல்முறையை மீதமுள்ள வரைபடத்தில் 7க்கு நெருக்கமாக இருப்பதால் திரும்ப செய்து V1 மற்றும் V24 ஆகிய 2 ஐ ஒன்றிணைத்து V241 ஐப் பெறுகிறோம் எனவே மீதமுள்ள வரைபடத்தில் நீங்கள் V1 மற்றும் V24 ஐ ஒன்றிணைத்தவுடன் நீங்கள் V241 ஐப் பெறுவீர்கள் எனவே V24 மற்றும் V3 க்கு இடையில் h இன் எடை இருக்கும் இது 1 பிளஸ் 56 ஆகும் ஏனெனில் இந்த 2 ஐ ஒன்றிணைத்துள்ளோம் எனவே இந்த 2க்கு இடையிலான இணைப்புகளின் எண்ணிக்கை இப்போது 6 ஆகும் எனவே அடுத்தது 6 மிக உயர்ந்தது பின்னர் மீதம் உள்ளது 4 எனவே இறுதியாக இதைச் செய்ய வேண்டும் எனவே நீங்கள் 2 4 பின்னர் 1 பின்னர் 6 3 பின்னர் 3 பின்னர் 5 ஐ இணைக்கிறீர்கள் எனவே இந்த வரிசையை நீங்கள் நினைவில் வைத்திருக்கிறீர்கள் மேலும் உருவாக்கியதை கிளஸ்டரிங் ட்ரீ என்று சொல்லலாம் எனவே ஆரம்பத்தில் V2 மற்றும் V4 ஐ ஒன்றிணைத்து நோடு V24 ஐப் பெறுகிறீர்கள் பின்பு V24 மற்றும் V1 ஐ இணைக்க வேண்டும் எனவே இந்த மரத்தை பெற்றவுடன் இந்த மரத்தின் எந்த விளிம்பையும் வெட்டலாம் அது 2 பகுதிகளாகப் பிரிக்கப்படும் ஏனென்றால் இந்த மரம் ஒரு வகையான வரைபடம் மற்றும் 2 வெர்டிஸ் இடையில் ஒரு தனித்துவமான பாதை உள்ளது நீங்கள் எந்த விளிம்பையும் வெட்டினால் அது 2 பகுதிகளாக தெரியும் இப்போது இது போன்ற ஒரு மரம் இருந்தால் வைத்துக்கொள்வோம் இது ஒரு உதாரணம் அதை 3 பகுதிகளாக பிரிக்க விரும்புகிறேன் இங்கே வெட்டினால் மரத்தை 2 பகுதிகளாகப் பிரிக்கும் எனவே ஒன்று இந்த பகுதி மற்றும் மற்றொன்று இந்த பகுதியாக இருக்கும் அடுத்து மற்றொரு முறை வெட்டினால் இங்கே இதைப் போன்ற ஒரு கிளஸ்டராக உடையும் எனவே ஒவ்வொரு முறையும் இந்த மரத்தில் ஒரு விளிம்பை வெட்டும்போது உங்களுக்கு மேலும் ஒரு பகிர்வு அல்லது கிளஸ்டர் உருவாகும் இந்த எடுத்துக்காட்டில் 2 பகுதிகளாகப் பிரிக்க விரும்புகிறோம் இங்கே வெட்டினால் V2 V4 மற்றும் V1 ஆகியவற்றைக் கொண்ட ஒரு கிளஸ்டரைப் பெறுவீர்கள் V3 மற்றும் V5 ஆகியவற்றைக் கொண்ட மற்றொரு கிளஸ்டர் கிடைக்கும் இப்போது இந்த கிளஸ்டர்கள் மிகவும் அதிகமாக இணைக்கப்பட்டிருக்கும் போது அவற்றை ஒன்றாக இணைக்க முயற்சிக்கலாம் இது அடிப்படை யோசனை இப்போது அடுத்து ஒரு மிக முக்கியமான வழிமுறைகளுக்குச் செல்வோம் இது மினி கட் அல்காரிதம் என்று அழைக்கப்படுகிறது இந்த நிலையை மனதில் வைத்து பகிர்வுகளை செய்ய முயற்சிக்கிறேன் அந்த வகையில் பகிர்வுக்கு குறுக்கே செல்லும் லைன்களின் எண்ணிக்கை குறைக்கப்படுகிறது இது போன்ற ஒரு நிகரபட்டியல் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் இது போன்ற ஒரு பகிர்வை செய்கிறேன் எத்தனை சமிக்ஞை கோடுகள் கடக்கின்றன என்பதை பார்க்க வேண்டும் இது வெட்டு என வரையறுக்கப்படுகிறது எனவே இந்த வெட்டு அளவை குறைக்க வேண்டும் அது ஒரு நல்ல பகிர்வு என்று அழைக்கப்படும் எனவே நான் இங்கே காண்பிக்கும் இந்த கெமிகன் லின்ஸ் வழிமுறை அடிப்படையில் இதுபோன்ற ஒன்றைச் செய்கிறது இது ஒரு இரு சமக் கூறிடல் வழிமுறை ஆகும் ஆரம்ப நிகரபட்டியல் 2 துணைக்குழுக்களாகப் பிரிக்கப்பட்டுள்ளது இது சம அளவுகளில் இருக்கும் இந்த முறை மிகவும் எளிதானது இப்பொழுது ஆரம்ப பகிர்வுடன் தொடங்குவோம் ஆரம்ப பகிர்வில் தொடங்கி வெட்டுத் தொகுப்புகள் மேம்படும் வரை செயல்பாட்டை மீண்டும் செய்கிறோம் ஒவ்வொரு பகிர்வுகளிலிருந்தும் இணை வெர்டிஸ்களைக் கண்டுபிடிப்போம் அதன் பரிமாற்றம் வெட்டு அளவுகளில் மிகப்பெரிய குறைவை ஏற்படுத்தும் உங்களிடம் 2 செட் கிடைப்பது போல 2 செட் வெர்டிஸ்கள் ஆரம்ப பகிர்வாகும் இந்த தொகுப்பிலிருந்து ஒரு வெர்டெக்ஸைத் தேர்வுசெய்கிறோம் அந்த தொகுப்பிலிருந்து ஒரு வெர்டெக்ஸைத் தேர்வுசெய்கிறோம் அவற்றை பரிமாறிக்கொள்ள முயற்சிக்கிறோம் எவ்வளவு முன்னேற்றம் என்று பார்ப்போம் ஒவ்வொரு இணை வெர்ட்டிஸ்க்கும் இந்த செயல்முறையை மீண்டும் செய்கிறோம் மேலும் ஒவ்வொரு அடியிலும் எந்த இணை சிறந்த நன்மையைத் தருகிறது அல்லது ஆதாயத்தை தருகிறதோ அந்த இணை வெர்டிஸ்சை தேர்வு செய்ய வேண்டும் எனவே அந்த இணை வெர்ட்டிஸ்களை கண்டறிந்ததும் அதை நிறுத்தி வைக்கிறோம் எதிர்காலத்தில் அந்த வெர்டிஸ்கள் எந்தவொரு பரிமாற்றத்திலும் பங்கேற்காது ஆனால் இணை வெர்ட்டிஸ்களை பரிமாறிக்கொள்வதன் மூலம் எந்த முன்னேற்றமும் சாத்தியமில்லை என்றால் ஒரு இணை வெர்டெக்ஸைத் தேர்வு செய்யலாம் இது செலவை சிறிது அதிகரிக்கிறது ஆகவே இதைச் செய்தால் பிற்காலத்தில் நீங்கள் ஒரு சிறந்த தீர்வைப் பெறுவீர்கள் என்ற எதிர்பார்ப்புடன் செலவில் சில அதிகரிப்புகளையும் அனுமதிக்கிறது எனவே இது லோக்கல் மினிமா எனப்படும் ஒன்றைத் தவிர்க்க முயற்சிக்கும் ஒரு நிலையான முறையாகும் ஒரு தீர்வு இருக்கலாம் அல்லது பல குறைந்தபட்ச புள்ளிகள் இருக்கலாம் லோக்கல் மினிமாவை தவிர்க்க முயற்சி செய்யலாம் ஏனென்றால் இன்னொரு குறைந்தபட்சம் இன்னும் சிறப்பாக இருக்கலாம் எனவே சில நேரங்களில் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த தீர்வைப் பெறலாம் என்ற எதிர்பார்ப்புடன் மோசமான தீர்வை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் இங்கே ஒவ்வொரு அடியிலும் இதுவரை பார்த்த சிறந்த தீர்வு என்ன என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் எனவே ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கொள்வோம் இது போன்ற ஒரு சுற்று உள்ளது இதை 2 பகுதிகளாக பிரிக்கலாம் எனவே இந்த வாயில்களிலிருந்து ஒரு வரைபடத்தை உருவாக்குகிறோம் மெல்லிய விளிம்புகள் 1 எடையும் தடிமனான விளிம்புகள் 0 5 எடையும் கொண்டிருக்கிறது எனவே இந்த எடை குறைவாக இருக்க வேண்டும் என்று அனுமானத்தில் சொல்லலாம் இது போன்ற ஆரம்ப பகிர்வுடன் ஆரம்பிக்கலாம் எனவே ஆரம்ப பகிர்வுக்கு நீங்கள் வெட்டப்பட்ட வெர்ட்டிஸ்களின் எண்ணிக்கையை எண்ணினால் அது 1 2 3 4 மெல்லிய விளிம்புகள் மற்றும் 3 தடிமனான விளிம்புகள்ஆகும் எனவே செலவு 4 பிளஸ் 1 5 5 5 ஆக இருக்கும் நீங்கள் a மற்றும் c a f a g a h பின்னர் b c b f b g b h மற்றும் பலவற்றை பரிமாற முயற்சிக்கிறீர்கள் என்பதை நீங்கள் இணை வாரியாக சரிபார்க்கிறீர்கள் c மற்றும் d ஐ பரிமாற்றுவதால் மிகுந்த பயன் கிடைக்கும் எனவே இந்த படிநிலை இங்கே காட்டப்பட்டுள்ளது நீங்கள் c மற்றும் d ஐ பரிமாறிக்கொண்டால் c இங்கே கொண்டு வரப்பட்டு d அங்கு கொண்டு வரப்படுகிறது மேலும் இந்த 2 வெர்ட்டிஸ்களும் நிழலாகக் காட்டப்படுகின்றன இப்போது செலவு 1 2 3 4 மெல்லிய விளிம்புகள் மற்றும் ஒரு தடிமனான விளிம்புகளைக் குறைத்துவிட்டது செலவு 4 அடுத்த கட்டத்தில் பரிமாறிக்கொள்ளும் வெர்ட்டிஸ்கள் g மற்றும் b ஆகும் இங்கு g ஐ கொண்டு வருகிறோம் ஏனென்றால் இங்கே மீண்டும் இணையைச் சரி பார்க்கிறோம் அதன் பரிமாற்றம் அதிகபட்ச நன்மையைத் தரும் அல்லது நன்மையைப் பெற முடியாவிட்டால் செலவு குறைந்தபட்சம் அதிகரிக்கும் எனவே அது g b எனவே இதைச் செய்தால் 1 2 3 4 5 1 2 3 4 5 6 கிடைப்பதைக் காணலாம் எனவே செலவு 6 ஆக இருக்கும் எனவே இதேபோன்ற வழியில் தொடரலாம் எனவே அடுத்த கட்டத்தில் இந்த f ஐ பரிமாற்றம் செய்கிறோம் இந்த f மற்றும் a ஐ பரிமாற்றம் செய்கிறோம் f மற்றும் a ஐ இங்கே கொண்டுவருகிறோம எனவே செலவு மீண்டும் அதிகரித்து வருகிறது கடைசி கட்டத்தில் மீதமுள்ள 2 ஐ பரிமாற்றம் செய்த செய்து கடைசியில் ஒன்றை பெறுகிறோம் இப்போது இந்த செயல்பாட்டை பார்த்தால் செலவு இதுவரை பார்த்ததில் குறைந்தபட்சமாகும் எனவே ஒரு பகிர்வை a b c e என்று எழுதலாம் எனவே இதை இறுதி பகிர்வு a b c e என அறிவிக்கிறோம் எனவே இது அடிப்படையில் கெர்னிகன் லின் இன் இரு பகிர்வு வழிமுறை இந்த வழிமுறையின் குறைபாடு என்னவென்றால் இது ஹைப்பர் கிராபிற்கு நேரடியாக பொருந்தாது ஹைப்பர் கிராப் என்றால் 2க்கும் மேற்பட்ட நோடுகள் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன இது ஒரு ஹைப்பர் எட்ஜ் என்று அழைக்கப்படுகிறது 3 விளிம்புகளை இணைக்கும் ஒரு விளிம்பு உள்ளது எனவே கெர்னிகன் லின் வழிமுறை இந்த ஹைப்பர் கிராபை நேரடியாகக் கருதவில்லை இது ஒரு குறைபாடு தன்னிச்சையாக எடையுள்ள வரைபடத்தை கையாள முடியாது இருப்பினும் இந்த உதாரணத்தில் எடை உள்ளது பகிர்வு அளவுகள் முடிவுக்கு முன்பே அறியப்பட வேண்டும் நோடுகளின் எண்ணிக்கையைப் பொறுத்தவரை நேர சிக்கலானது அதிகபட்சம் n ஆல் 2 n 2 மறு செய்கைகள் இருக்கும் ஒவ்வொரு மறு செய்கையிலும் n வர்க்கத்தின் வரிசை O இணையை தேர்ந்தெடுக்கும் சிக்கலாகும் எனவே ஒட்டுமொத்தமாக இது n வர்க்கத்தின் வரிசை O ஆக இருக்கும் இது சம அளவிலான பகிர்வுகளை சமநிலையாகக் கருதுகிறது இப்போது இந்த கெர்னிகன் லின் வழிமுறை பல வழிகளில் நீட்டிக்கப்படலாம் முதலாவதாக நீங்கள் சமமற்ற தொகுதி அளவுகளைக் கருத்தில் கொள்ளலாம் என்னிடம் 2n வெர்ட்டிஸ்களுடன் ஒரு வரைபடம் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் ஆனால் நான் அதை 2 துணை வரைபடங்களாகப் பிரிக்க விரும்புகிறேன் எனவே n மற்றும் n க்கு சமமாக இல்லை ஆனால் n1 மற்றும் n2 சமமாக இருக்கலாம் அல்லது n1 மற்றும் n2 ஆகியவை சமமாக இல்லை எனவே இது போன்ற ஒன்றை பகுதியாக பிரிக்கலாம் இங்கே n1 வெர்ட்டிஸ்கள் உள்ளன என்று சொல்லலாம் சிறியதாக இருக்கும் மற்றொரு பகிர்வு இங்கே n2 வெர்ட்டிஸ்கள் ஆக இருக்கும் எனவே இங்கே நாம் இதேபோன்ற வழியில் தொடர்கிறோம் ஆனால் n1 மற்றும் n2 இருக்கிறதா என்று நீங்கள் பார்க்க முடிந்தால் ஒவ்வொரு அடியிலும் நம்மிடம் இருக்கக்கூடிய அதிகபட்ச பரிமாற்றங்கள் இங்கே n2 ஆக மட்டுமே இருக்க முடியும் ஏனெனில் n2 சிறியது n2 க்குப் பிறகு இந்த n2 நோடுகள் அனைத்தும் நிறுத்தப்படும் எனவே இது இந்த n1 மற்றும் n2 இன் குறைந்தபட்சமாக இருக்கும் n2 சிறியதாக இருப்பதால் அது n2 ஆக இருக்கும் எனவே இங்கே நோடை குறைந்தபட்சம் n1 மற்றும் n2 என்றும் அதிகபட்சம் n1 n2 வெர்ட்டிஸ்கள் கொண்ட 2 துணைக்குழுக்களாகப் பிரிக்கிறோம் வெர்டெக்ஸ் பரிமாற்றங்களின் எண்ணிக்கையை குறைந்தபட்ச n1 மற்றும் n2 ஆகக் கட்டுப்படுத்துகிறோம் இந்த ஒரு மாற்றத்தை செய்தால் இந்த சமமற்ற தொகுதி அளவுகளை கையாள முடியும் அடுத்து சமமற்ற அளவிலான கூறுகளைக் கையாள்வது இதுவரை வரைபடத்தில் உள்ள அனைத்து வெர்ட்டிஸ்களும் ஒத்தவை என்று கருதினோம் அவை இணைக்கப்பட்டுள்ளன பரிமாற்ற வெர்ட்டிஸ்களை மாற்றுகிறோம் எனவே அவற்றின் விலை ஒரே மாதிரியாக இருக்கும் இதனால் நீங்கள் எந்த இணை வேண்டுமானாலும் பரிமாறிக்கொள்ளலாம் ஆனால் பொதுவாக சில வெர்டெக்ஸ் ஒரு வாயிலை கூட குறிக்க முடியாது ஆனால் 3 வாயில்கள் அல்லது 4 வாயில்களின் தொகுப்பாக இருக்கலாம் எனவே ஒவ்வொரு வெர்டெக்ஸ் அளவுகளும் பொதுவாக வேறுபட்டிருக்கலாம் எனவே இந்த இரண்டாவது மாறுபாட்டில் நீங்கள் சமமற்ற அளவிலான கூறுகளைக் கருத்தில் கொள்கிறீர்கள் இங்கே அனுமானம் இது போன்றது மிகச்சிறிய உறுப்பு அலகு அளவைக் கொண்டுள்ளது என்று கருதுகிறோம் ஒரு அளவின் ஒவ்வொரு உறுப்பையும் முழுமையாக இணைக்கப்பட்டுள்ள s வெர்டெக்ஸ்களுடன் மாற்றுகிறோம் இது எல்லையற்ற எடையின் விளிம்புகளைக் கொண்ட ஒரு s குழு என்று அழைக்கப்படுகிறது இது போன்ற ஒரு வரைபடம் என்னிடம் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் மிகச் சிறிய உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் இது போன்ற ஒரு வரைபடத்தில் 3 வெர்டெக்ஸ் இணைக்கப்பட்டுள்ளது இப்போது இந்த நோடுகள் சமமாக இல்லை இதன் எடை 3 இதன் எடை 2 இதன் எடை 2 இது 1 என்று சொல்லலாம் எனவே இதன் பொருள் என்னவென்றால் 1 என்பது ஒரு அலகு விளிம்பாகும் இது 1 வாயிலைக் கொண்டுள்ளது என்று சொல்லலாம் இதில் 2 என்பது 2 வெர்டெக்ஸ்களால் மாற்றுவதாகும் 3 என்பது தங்களுக்குள் இணைக்கப்பட்டுள்ள 3 வெர்டெக்ஸ்களால் அதை மாற்றுவதாகும் இந்த விளிம்புகளின் எடைகள் மிகப் பெரியதாக இருக்கும் ஏன் மிகப் பெரியதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அவை எப்போதும் ஒன்றாக இருப்பதால் எப்போதும் ஒன்றாகவே இருக்கிறது எனவே இதைச் செய்வதன் மூலம் மாற்றியமைக்கப்பட்ட வரைபடத்தை உருவாக்கலாம் இதை 3 ஆல் மாற்றினால் இதை 2 ஆல் மாற்றினால் இது இதனுடன் இணைக்கப்படும் இதுவும் இதனுடன் இணைக்கப்படும் இது இதனுடன் இணைக்கப்படும் இதுவும் இதனுடன் இணைக்கப்படும் இதுபோன்று அத்தகைய எல்லா இணைப்புகளையும் செய்கிறோம் இதுபோன்ற அனைத்து இணைப்புகளையும் ஒரு புதிய வரைபடத்தை உருவாக்கி இந்த K L அல்லது கெர்னிகன் லின் வழிமுறை மீண்டும் இயக்குகிறோம் எனவே எல்லையற்ற எட்ஜ் பேர் வெர்டிஸ் எப்போதும் ஒன்றாகவே இருக்கும் அதாவது அதிக எடையைக் குறிக்கும் அந்தக் கிளஸ்ட்டர்ஸ் எப்போதும் ஒற்றைக் கிளஸ்ட்டர்ஸ்களாகவே இருக்கும் எனவே இது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மாற்றம் நிச்சயமாக இது மற்றொரு முக்கியமான விஷயம் இதை பின்னர் நாம் விவாதிக்கப் போகிறோம் இந்த பகிர்வுடன் செயல்திறனை நோக்கியும் நாம் முன்னெடுக்க முடியும் பலகை தாமதங்கள் சிப் தாமதங்களை விட மிகப் பெரியவை பொதுவாக ஒரு சிப் தாமதங்களுக்குள் நானோ விநாடிகள் அல்லது நானோ விநாடிகளின் பின்னம் இருக்கலாம் ஆனால் சிப்கள் தாமதத்தின் குறுக்கே உள்ள பலகை கொள்ளளவு மற்றும் எதிர்ப்பு விளைவுகள் காரணமாக மில்லி விநாடிகள் வரை பெரியதாக இருக்கும் எனவே முன்பு கூறியது போல் ஒரு முக்கியமான பாதை பல முறை வெட்டப்பட்டால் தாமதம் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்கும் எனவே உயர் செயல்திறன் அமைப்புகளுக்கு உங்கள் பகிர்வு இலக்குகள் வேறுபட்டிருக்கலாம் வெட்டும் அளவைக் குறைக்க முக்கியமான பாதைகளின் தாமதத்தை நீங்கள் குறைக்க வேண்டும் இதன் மூலம் நேரக் கட்டுப்பாடுகளை பூர்த்தி செய்ய வேண்டும் எனவே இதன் மூலம் இந்த விரிவுரையின் முடிவுக்கு வருகிறோம் எனவே அடுத்த சொற்பொழிவில் ப்ளோர் பிளானிங் குறித்த விவாதத்தைத் தொடர்வோம்